பயிற்சியின் தொழில்நுட்பத்தின் பங்கு என்பதன் இரண்டாம் பகுதியில் நான் இன்றைய கற்பவர்களின் மற்றொரு பக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கிறேன் நாம் முதல் பகுதியில் பயிற்சி நிரல்களில் வெவ்வேறு தொழில்நுட்பத்தின் பயன்கள் என்ன என்பது பற்றி விவாதித்து இருந்தோம் இப்பொழுது இன்றைய கற்பவர்கள் எவ்வாறு கற்கிறார்கள் என்பது பற்றி பேசுவோம் எனவே முதலாவது இலக்கமுறை கல்வியறிவு ஒரு மாறுதல் உள்ளது மாறுதல் என்னவென்றால் அங்கு வரும் பயிற்சியாளர்கள் அதிக தொழில்நுட்ப ஆர்வலர்களாக உள்ளனர் எனவே பயிற்சி அளிப்பவரும் குறைந்தபட்சம் சமமாக தொழில்நுட்ப ஆர்வலராக இருக்கவேண்டும் அப்போதுதான் அவரால் ஒரு ஒத்துணர்வு உருவாக்க முடியும் மற்றும் சமன் நிலை படுத்த முடியும் மற்றும் இந்த ஒத்துணர்வு மற்றும் சமநிலை தேவைப்படும்போது கற்பவர்களிடம் இலக்கமுறை கல்வி அறிவு உள்ளது எனவே பயிற்சி அளிப்பவர்களிடமும் இலக்கமுறை கல்வி அறிவு அவசியமாகிறது எனவே அவரால் ஒரே மொழியை பேச முடியும் இரண்டாவது கைபேசி இப்பொழுது பல இடங்களில் கைபேசி மிக மிக பிரபலம் ஆகிறது என்று நான் பகிர விரும்புகிறேன் சமூக ஊடகங்களின் உதவியால் இது மிகமிக பிரபலம் ஆகிறது ஒரு பயிற்சி நிரலுக்காக பயன்படுத்துவதற்கு இதன் உதவியால் விரைவாக தொடர்பு கொள்ளலாம் மற்றும் மிக விரைவாக செய்திகளை அனுப்பலாம் எனவே இந்த முறையில் பயிற்சியாளர்கள் கற்பவர்கள் அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் அவர்கள் மேலும் அதிக கைபேசி ஆர்வலராக இருக்கிறார்கள் மற்றும் இவர்கள் இவ்வளவு கைபேசி ஆர்வலராக இருக்கும்போது நாம் இப்படி ஒரு பிரபலமான சாதனத்தை பயிற்சி நிரல் நோக்கத்துக்காக பயன்படுத்த சிந்திக்க வேண்டும் மூன்றாவது அவை எப்பொழுதுமே செயலில் உள்ளது எனவே அது நடுராத்திரியில் அல்லது பகல் நேரம் அல்லது எந்த நேரமானாலும் நீங்கள் உடனே செய்தி அனுப்ப முடியும் மற்றும் நீங்கள் பகிர முடியும் எனவே ஒரு பயிற்சியாளர் நடு ராத்திரியில் இருந்து இரண்டு மணி வரைக்கும் ஏதாவது கற்க விரும்பினால் பின்னர் கண்டிப்பாக அவருக்கு தொழில்நுட்பத்தின் எளிதாக அணுகல் இருக்கும் எனவே அவர் நடுவில் இருப்பார் அதுவும் எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அல்லது யாராவது நடுராத்திரியில் சிக்கிக் கொள்வார் நான் ஒரு காட்சி வில்லையில் மருத்துவ தொழிலில் உள்ள மருத்துவர்களைப் பற்றி காட்டியிருந்தேன் எனவே நெருக்கடி நிலையில் தொழில்நுட்பத்தின் பங்கு நம்மால் நோயாளிகளின் குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவ முடியும் அல்லது வேறு ஒரு மருத்துவருக்கு அடுத்த மருத்துவருக்கு இது மிகவும் முக்கியமானதாக இருக்கும் எனவே இன்றைய கற்பவர்கள் எப்போதுமே செயலில் இருக்கிறார்கள் மற்றும் அவர்களால் கற்க முடியும் இப்பொழுது இன்றைய கற்பவர்கள் அனுபவமிக்க புதிய படைப்புகளுடன் அதிகமாக ஆர்வத்துடன் மற்றும் தொழில்நுட்பத்தால் யோசனைகளுடன் இருக்கிறார்கள் தொழில்நுட்பத்தோடு நேர் இடுதல் எனவே அவர்களிடம் அதிகம் இருக்கிறது மற்றும் அதிக அனுபவம் அங்கு இருக்கும் போது கண்டிப்பாக அவர்களால் மேலும் அதிக சோதனைகள் செய்ய முடியும் அதன் விளைவாக அவர்கள் சமூகத்தால் தொடர்பில் இருப்பதை பார்க்க முடிகிறது எல்லா நேரமும் தொடர்பில் இருக்கிறார்கள் அதனால் வலைப்பின்னல் பரப்பளவு மிக அதிகமாகிறது மற்றும் வலைப்பின்னல் பரப்பளவு அதிகமாகும்போது கற்பது மற்றும் கற்பதை பயன்படுத்தி செயல்படுத்துவது அதிகரிக்கிறது எனவே தொழில்நுட்பத்தை கற்பது மற்றும் கையேட்டை கற்று அறிவது இப்போது நான் இவர்களுடைய நன்மைகள் மற்றும் தீமைகள் இவற்றின் உதவியால் அனைத்தையும் விவாதிக்கிறேன் ஆனால் அடிப்படையில் நாம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே இந்த வகையான சமூக தொடர்புகள் பின்னர் இது மிக மிக முக்கியமானது இவ்வாறு தான் மக்கள் ஒரு குறிப்பிட்ட உயர்நிலை வலைப்பின்னலில் வேலை செய்ய முடியும் அவர்களுடைய செயல்திறன் அவர்களுடைய கற்றல் அவர்களுடைய தொடர்புகள் மற்றும் அவர்களுடைய தொடர்புகள் மிக அதிகமாக இருக்கும் போது பின்னர் கண்டிப்பாக அவர்களுடைய கற்றல் வேகம் வேகத்துடன் கற்பது மிகவும் வேகமாக இருக்கும் மற்றும் யாருக்காவது மிகவும் அறிவு பசி இருந்தால் பின்னர் கண்டிப்பாக அவர் தொழில்நுட்பத்தை அதிகபட்சம் பயன்படுத்தி பயனுள்ளதாக செயலாற்றுவார் இப்போது இங்கே இந்த குறிப்பிட்ட வகுப்பறை படத்தை பார்க்கிறீர்கள் என்ன எப்படி சிறிய குழந்தைகள் தொழில்நுட்பத்தை கற்றலுக்கு பயன்படுத்துகிறார்கள் என்று பார்க்கிறீர்கள் மற்றும் அவர்கள் எவ்வாறு வேலை செய்கிறார்கள் இந்த பள்ளி நிலையில்கூட மற்றும் ஆரம்ப பள்ளி நிலை இவ்வாறு தான் மாணவர்கள் இந்த வயதில் கற்கிறார்கள் என்று பார்ப்பீர்கள் மற்றும் அவர்கள் ஒரு நிறுவனத்துக்கு அல்லது கல்விக்கு வரும்போது வேலை செய்யும் நிலைகளில் எந்த நிலையான தொழில்நுட்பம் அவரிடம் இருக்கும் மற்றும் பின்னர் அவர்களுடைய பயிற்சி அளிப்பவர்களிடமிருந்து என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் மற்றும் கற்றல் சூழல் என்னவாக இருக்கும் இவற்றை நாம் மனதில் கொள்ள வேண்டும் இங்கு நீங்கள் மற்றொரு அழகான உதாரணம் பார்க்கிறீர்கள் மற்றும் அது கைபேசி அடிப்படையில் க்யூ ஆர் குறியீடு பயன்படுத்தி கற்றல் பின்னர் இந்த வகையான பயிற்சி உள்ளது மற்றும் கற்றல் உள்ளது பின்னர் அணுகல் என்பது அதிகரிக்கிறது அது சிக்கனமானது மற்றும் கற்றல் வேகம் ஆகிறது எனவே இது மற்றொரு உதாரணம் இது என் பிடி யல் நிகழ்நிலை சான்றிதழ் படிப்பு நான் இதைப் பற்றி பேசுகிறேன் இவை எவ்வாறு பயனுள்ளதாக வேலை செய்கிறது என்று இப்பொழுது இங்கு காணொளி மாநாடு மற்றும் உரை அடிப்படையிலான விவாதங்கள் உள்ளன இந்த வகையான காணொளி மாநாடு பற்றி பேசும்போது மக்கள் எவ்வாறு தொலைவில் அமர்ந்து இந்த குறிப்பிட்ட கற்றல் இடத்தில் பயில்கிறார்கள் என்று கண்டிப்பாக பார்க்க முடிகிறது அதேபோல் மற்றொரு படம் இதில் கற்றல் சகாப்தத்தை பார்க்கிறோம் இது கற்றல் சகாப்தம் எனவே தொழில்நுட்பம் ஒரு அற்புதமான அன்பளிப்பு நாம் சிறு வயதில் இருந்தே எழுதிக் கொண்டிருக்கிறோம் கட்டுரை வடிவில் அறிவியல் வரமா அல்லது சாபமா என்று இயற்கையாகவே சில தீமைகளும் உள்ளன ஆனால் கண்டிப்பாக மனித இனத்தின் நன்மைக்காக இது பயன்படும் போது மற்றும் பின்னர் நம்முடைய நோக்கம் மற்றும் குறிக்கோள் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் போது நம்முடைய நோக்கம் மற்றும் குறிக்கோள் சமுதாயத்திற்கு சேவை செய்வதற்காக இருந்தால் நம்முடைய குறிக்கோள் மற்றும் நோக்கம் சமுதாயத்தை ஆரோக்கியமானதாக வைப்பதற்கு இருந்தால் முன்னேறுவது கல்வி அளித்தல் மற்றும் பின்னர் இந்த வகையான குறிப்பிட்ட பயிற்சி நிரல்கள் மிக மிக பயனுள்ளதாக இருப்பதைப் பார்ப்பீர்கள் மற்றும் கற்பவர்கள் மற்றும் பயிற்சி அளிப்பவர்கள் தொழில்நுட்பத்தை பயன் படுத்துகிறார்கள் மற்றும் அறிவை பகிர்கிறார்கள் இப்போது இது மற்றொரு முக்கியமான அம்சம் அது புலனம் சமூகம் புலனம் சமூகம் செயல்முறை ஆசிரியர்களுக்காக உள்ளது அவர்கள் பொதுவான கற்பவர்கள் குழு அமைக்கும்போது நீங்கள் பயிற்சி அளிப்பவர்கள் குழு இருப்பதை பார்ப்பீர்கள் பயிற்சி அளிப்பவர்கள் கூட்டமைப்பு ஒரு உதாரணம் பின்னர் கற்பவர்கள் குழு பற்றி நாம் பேசும்போது பின்னர் இது மிகமிக பிரபலமாகி வருகிறது இப்படி தான் பயிற்சி அளிப்பவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள் மற்றும் அவர்கள் ஒருவரிடமிருந்து ஒருவர் கற்றுக் கொள்கிறார்கள் மற்றும் அறிவு பகிர்ந்து கொள்கிறார்கள் பின்னர் சிறுவர்களுக்காக இது மிக மிக ஈர்க்கக்கூடிய படம் இது விளையாட்டு மூலம் வழிகாட்டுதல் பயன்பாடு ஆசிரியர்களுக்கான பிரயோகம் எனவே நாம் பல்வேறு கதைகளை பகிர்வது பற்றி பேசும்போது நீதி பற்றிய பாடங்கள் சரி பின்னர் கண்டிப்பாக நாம் அதை பயன்படுத்த முடியும் மற்றும் கிராம பகுதிகளில் கூட கிராமப்பகுதிகளில் கிராமங்களில் இந்த குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தை நாம் பயன்படுத்தலாம் மற்றும் கற்றல் என்பது பயிற்சி அளிப்பவர்கள் இந்த குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியும் இப்பொழுது இது கல்வியை இலக்கமாக்கி வழங்குதல் மற்றும் இரவு பள்ளிகளில் கற்றல் சரியா எனவே இது மற்றொரு உதாரணம் இங்கு இந்த வகையான கற்றல் செயல்பாடு உள்ளது இப்போது பெற்றோர்களுடன் தொடர்பு இது கல்வி நோக்கத்துக்காக என்பது நமக்குத் தெரியும் அதற்காக மாணவர்கள் வெகு தொலைவான இடங்களில் இருந்து வருகிறார்கள் மற்றும் அவர்கள் பயிற்சி மற்றும் கற்றல் செயல்பாடுகளுக்காக நகரங்களில் வாழ்கிறார்கள் மற்றும் பெற்றோர்கள் நிலையான தொடுதலில் இருக்கிறார்கள் எனவே அது இருக்கும் ஆசிரியர்கள் கற்றல் ஆதரவுக்காக காணொளிகளை செய்தார்கள் இப்போது இது முக்கியமான விஷயம் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் அதாவது நாம் சொந்தமாக காணொளிகளை தயாரிக்க வேண்டும் மற்றும் இந்த காணொளிகளை காட்ட முடியும் முதல் மாதிரியில் நான் காட்டி இருக்கிறேன் நமது மேலாண்மை துறையில் ஐஐடி ரூர்க்கி மேலாண்மை படிப்பு துறையில் மேலாண்மை மாணவர்களிடம் ஆட்சேர்ப்பு செயல் அல்லது பயிற்சி செயல் அல்லது உங்களது நிறுவனங்களை உருவாக்குதல் மற்றும் ரோல் பிளே மற்றும் நடத்தை மாதிரி இவற்றைப்பற்றி காணொளிகளை செய்யச் சொன்னோம் எனவே இவை குறிப்பிட்ட பரப்பு மற்றும் வரும் விரிவுரைகள் நான் இந்த படிப்பில் செயல்முறையில் விளக்குவேன் இவ்வாறுதான் ஒரு ஆசிரியர் காணொளிகளை செய்வார் மற்றும் பின்னர் இந்த காணொளிகளை கற்றல் நோக்கத்திற்காக பயன்படுத்துவார்கள் பல பயிற்சி அளிப்பவர்கள் இந்த பதிவுகளை செய்வதில்லை மிகமிக பயனுள்ளதாக வகுப்பறை நிர்வாகத்தை எவ்வாறு நடத்துகிறார்கள் இந்த பதிவை செய்யவில்லை என்றால் பின்னர் அதை ஒழுங்காக ஆவணம் ஆக்க வேண்டும் அதுதான் ஆவணம் ஆக்கப்பட்ட காணொளியின் சரியான மேலாண்மை பின்னர் கண்டிப்பாக கற்பவர்களுக்கான அணுகல் நீட்டப்படும் இப்போது பெருத்த திறந்த நிகழ்நிலை படிப்புகள் உள்ளன என்று நமக்குத் தெரியும் இங்கு உள்ளது போல் நான் இந்த எம் குறிப்பிட்ட படிப்புகளுக்கு எடுக்கிறேன் மற்றும் பின்னர் நாம் ஊடாடம் கற்றல் பற்றி பேசுவோம் மற்றும் நிகழ்நிலை கற்றல் பற்றி நீங்கள் பேசும்போது பின்னர் நாம் பெருத்த பற்றிப் பேசும்போது ஒரு லட்சம் மாணவர்களுக்கு மேல் அங்கு முக் இல் இருப்பார்கள் பின்னர் திறந்த யார் வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் அணுகல் முடியும் மற்றும் இந்தவகையான பாடங்களுக்கு பதிவு செய்ய முடியும் எனவே இவை மிக மிக பிரபலம் எனக்கு நினைவில் உள்ளது நான் ஜப்பானுக்கு வருகை தந்தபோது ஜப்பானிலிருந்து ஒரு பேராசிரியர் நிரல்கள் பற்றி பாராட்டி பேசி இருந்தார் மற்றும் அவர் சொன்னார் ஆமாம் இது மிக பெரிய முயற்சி எனவே நீங்கள் ஒரு கற்றல் சமூகத்தை உருவாக்குகிறீர்கள் மற்றும் அந்த கற்றல் சமூகம்பரம்பரைக்கே கல்விதரும் மற்றும் அந்த கற்ற பரம்பரை கண்டிப்பாக சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு வேலை செய்யும் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் மனித பின்னர் நிகழ்நிலை நிரல்கள் உள்ளன பாடநெறிகள் வழங்கப்படுகின்றன மற்றும் இணையதளம் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் நான் பேசும்போது மற்றும் பாடங்கள் பெரும்பாலான நிகழ்நிலை கல்லூரி படிப்புகள் போலவே உள்ளன மற்றும் நான் உங்களுடன் பகிர்வதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது பல்வேறு நிறுவனங்கள் தேசிய நிறுவனங்களையும் சேர்த்து அவை இந்தவகையான படிப்புகளுக்கு அவைகளுடைய பாடநெறிகள் அங்கீகாரம் தந்துள்ளன மற்றும் நான் சொல்கிறேன் ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள் மேலாண்மையில் சிறப்பு பாடம் பற்றியது எனவே ஒரு மனிதர் ஒரு சிறப்பு பாடப் பிரிவில் வரவு படிப்புகள் உடன் இரட்டை சிறப்புப் பிரிவுகள் மற்றும் மூன்று பாடங்களில் சிறப்புப் பிரிவுகள் இவை பல்வேறு நிறுவனங்களின் தேவைகள் அவர்களிடம் ஏதோ ஒரு சிறப்பு பிரிவு இருக்கலாம் இது வேலைவாய்ப்பு மற்றும் வேலை பெறவேண்டிய திறன்களை உருவாக்குவதற்கு உதவும் எனவே இந்த வகையான கூடுதல் பாடங்கள் நான் பேசுவது சில பாடங்கள் ஆய்வுகளுக்கு முன் பாடங்களாக இயக்கப்படுகின்றன எனவே சில பல்கலைகள் இந்த வகையான பாடங்களுக்கு அங்கீகாரம் தந்துள்ளன மற்றும் மேலும் மேலும் படிப்புகள் ஒப்புதல் தரப்பட்டால் அவை வரவுகள் அவை சம்பாதிக்கப்படுகின்றன படிப்பிற்காக சம்பாதிக்கிறார்கள் பின்னர் கண்டிப்பாக இது மிக மிக முக்கியமாகிறது இந்த மேலாண்மை துறையை போல ஹச் ஆர் எம் சிறப்பு பிரிவிலும் இந்தவகையான பாடங்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளன மற்றும் மாணவர்கள் அவற்றைத் தேர்ந்தெடுத்து தங்கள் வரவுகளை அதிகப்படுத்திக் கொள்ளலாம் மற்றும் அவர்கள் வரவுகளை அதிகப்படுத்திக் கொண்டால் பின்னர் அவர்கள் வெவ்வேறு வகையான வேலைவாய்ப்புக்கான போட்டி தேர்வுகளுக்கு தகுதியானவர்கள் ஆவார்கள் இப்போது இங்கே எண்ணிக்கையை பற்றி பேசும் போது எனவே எண்ணிக்கை அதிகரிக்கிறது திறந்த பதிவுகள் உள்ளூர் கூட்டுறவு சுய வேகம் ஆரம்ப தேதிகள் கல்லூரி வரவுகள் அடையாளக் குறிகள் பயிற்றுவிப்பாளர்களின் பங்கு கற்றல் சமூகம் எழுத்து வடிவ மதிப்பீடு மற்றும் பின்னூட்டம் இப்பொழுது இதுவும் முக்கியம் அதாவது மதிப்பீடு மற்றும் பின்னூட்டம் அங்கு உள்ளது பின்னர் நிகழ்நேர ஊடாடம் நிகழ்நிலையில் பின்னர் நாம் தரம் மற்றும் தொடர்புகளுக்கு கவனம் செலுத்துவதால் இது திறந்த உள்ளடக்கமாக இருக்கும் கட்டணம் இல்லாமல் மற்றும் மலிவானதாக இருக்கும் இப்போது பொதுவாக நான் தொழில்நுட்பத்தின் பங்கு பற்றி பேசுகிறேன் மற்றும் கற்றல் எனவே பொதுவாகவே நாம் எப்போது வளை ஒலி மற்றும் இணையதளம் அணுகல் படிப்புகள் அல்லது இணையதளம் அணுகல் அந்த திறன்கள் இவற்றைப் பற்றி பேசினாலும் உதாரணத்திற்கு பகுப்பாய்வு முறைகளுக்கு எந்த ஒரு மென்பொருள் மற்றும் பின்னர் கற்பவர்கள் அந்த குறிப்பிட்ட மூலத்தை எளிதில் அணுக முடியும்பின்னர் பார்க்க முடியும் கட்டணம் இல்லை இணையதள தொடர்பு மட்டும் இருக்குமாறு அவர் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவே இணையதள தொடர்பு இருந்தால் எந்தவித கட்டணமும் இல்லாமல் திறந்த மூலங்கள் இதனால் அவரால் கற்க முடியும் எனவே பயிற்றுவித்தல் கட்டணம் இங்கு இல்லை பின்னர் திறந்த அணுகல் பள்ளிகளில் உயர் நிலைப் பேராசிரியர்களை வெளிப்படுத்துவது இவை இல்லாவிட்டால் கிடைக்காது ஏனென்றால் உலகளாவிய அளவில் மக்கள் தொகை மிக அதிகம் உலகலாவிய நிலையில் அறிஞர்கள் தங்களது அறிவை பகிர்ந்து கொள்ளும்போது பின்னர் அது எளிதாக அணுக முடிகிறது பின்னர் அது ஆவணங்கள்வடிவமாக இருக்கும் அல்லது காணொளி வடிவமாக இருக்கும் எனவே திறந்த அணுகல் இங்கு இருக்கும் பின்னர் திறந்த படிப்புகள் விருப்பம் உள்ள அனைவருக்கும் அவர்களுடைய இடங்களைப் பொருட்படுத்தாமல் அதிக மாறுபட்ட மாணவர் அடிப்படைகள் இதன் விளைவாக உருவாகும் இயற்கையாகவே நான் நடத்திய ஒரு பாடம் ஹனியாங் பல்கலைக்கு ஆசிய வணிகத்தில் கொரியா பின்னர் இந்த கேள்விகள் மற்றும் கேள்விகளுக்கு பதிலளிப்பது நான் சியோலில் அந்த குறிப்பிட்ட பாடத்தை கற்பித்தலில் இருந்தபோது அவர்கள் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அங்கு அது மிகப் பொதுவானது மற்றும் இதன்விளைவாக அதிக மாறுபட்ட மாணவர் அடிப்படை மற்றும் நான் தவறாக சொல்லவில்லை என்றால் அங்கு 23 நாடுகளுக்கு மேல் இருந்தன மாணவர்கள் அந்த குறிப்பிட்ட பாடத்திற்கு பதிவு செய்திருந்தார்கள் எனவே இந்த வகையான பயிற்சி சாத்தியமாகும் மாணவர்கள் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கும் அவர்களுடைய சக மாணவர்களுடன் இணைய முடியும் எனவே சர்வதேச பயிற்சி அளிப்பவர்களிடமிருந்து கற்பது மட்டுமல்லாமல் ஆனால் சர்வதேச அளவில் தங்களுடைய சக மாணவர்களையும் வளர செய்கிறார்கள் மற்றும் இது குறுக்கு கலாச்சார கற்றலுக்கு உதவுகிறது அதிக குறுக்கு கலாச்சார கற்றல் இருக்கும்போது வெளிப்படுத்துதல் அதிகமாகும் மற்றும் ஒருவர் அடுத்தவரின் கலாசாரத்தை புரிந்துகொள்ள முடியும் மற்றும் கற்றல் சூழல் உருவாகும் மேலும் நன்மை என்னவென்றால் மாணவர்கள் தங்கள் பணிகளை பகிர முடியும் எனவே நாம் அவர்களை பற்றி பேசும்போது எனவே சக கற்றலில் யாரோ ஒருவர் நல்ல வேலையை செய்திருப்பார் மற்றும் அது மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் மற்றும் பின்னர் ஒரு பின்னூட்டம் இருக்கும் பின்னூட்டம் அங்கு இருக்க முடியும் மற்றும் நமக்கு மற்றவர்களிடம் இருந்து பின்னூட்டம் கிடைக்கும்போது அது நமக்கு ஊக்கமளிப்பதாக இருக்கும் சில நேரங்களில் நமக்கு சில பரிந்துரைகள் ஆக இருக்கும் பின்னர் அவை பரிந்துரைகளாக இருந்தால் மற்றும் ஊக்கம் அளிப்பதாக இருந்தால் நாம் அந்த குறிப்பிட்ட நிரலுக்கு செல்வோம் பின்னர் மாணவர்களுக்கு மத்தியில் நிகழ்நிலை ஊடாடம் தருகிறார்கள் நான் முன்னர் சொல்லியது போல் சில உற்சாகமான பேராசிரியர்கள் உலகளாவிய அறிவு பகிர்தலை நல்ல முறையீடாக பார்க்கிறார்கள் எனவே இயற்கையாகவே நாம் அனைவரும் என்ன எதிர்நோக்குகிறோம் நாம் எல்லோரும் ஒருவரிடமிருந்து மற்றவர்களுக்கு கற்றலை எதிர் நோக்குகிறோம் மற்றும் இந்த அறிவு அடிப்படையை விரிவாக்கி மற்றும் எனவே இந்த வகையான மூலங்கள் மேலும் மேலும் அணுகலை அதிகரித்து அறிவு ஆதாயத்தை கொடுத்து மற்றும் வரை திரையை அதிகமாக்குகின்றன பின்னர் இந்த மூக் சில் தங்களது கற்பித்தல் வழிமுறைகளை மறு மதிப்பீடு செய்கிறார்கள் தங்களது அறிவு பகிர்தலை மேம்படுத்துகிறார்கள் கண்டிப்பாக கற்பித்தல் வழிமுறைகள் ஏனென்றால் திறந்த மூலங்கள் இருக்கும்போது மற்றும் நாம் இந்த வகையான அறிவு பகிரும் தரவு தளங்களுக்கு நமக்கு அணுகல்கள் இருக்கும்போது பின்னர் மற்ற மக்கள் எவ்வாறு அறிவு பகிர்தலை செய்கிறார்கள் என்று நமக்குத் தெரிய வருகிறதுஎன்ன கற்பித்தல் அமைப்புகள் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் மற்றும் பின்னர் நாம் அந்த கற்பித்தல் அமைப்புகளை ஒன்றிணைக்க முடியும் பின்னர் அவற்றை வகுப்பறைகளில் பயன்படுத்த முடியும் ஆனால் ஒவ்வொரு நாணயத்திற்கும் இரு பக்கங்கள் இருக்கும் எனவே நாம் நன்மைகளைப் பற்றி பேசினோம் ஆனால் சில குறிப்பிட்ட தீமைகளும் தொழில்நுட்ப பயன்பாட்டில் இருக்கலாம் எனவே எல்லா மாணவர்களும் வழக்கமான படிப்புகளை போல் கண்டிப்பாக மாணவர்கள் பதிவு செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் அனைத்து பாடங்களுக்கும் பதிவு செய்து இருப்பார்கள் ஆனால் நிகழ்நிலை பாடங்களில் பலதடவை இந்த மாணவர்கள் பலர் சில அனுபவம் உள்ள மாணவர்கள் அவர்களுக்கு அனுபவம் இருந்தால் பின்னர் கண்டிப்பாக அவர்களுக்கு தொடர்வதற்கு சில சமயம் கடினமாக உள்ளது மற்றும் அவர்கள் வெளியேறி விடலாம் எனவே வழக்கமான படிப்புகளில் இந்த மாதிரி வெளியேறி விடுவது மிகக்குறைவு இந்த திறந்த மூல படிப்புகளை ஒப்பிடும்போது மற்றும் அதனால் நாம் கவனித்துக் கொள்ளவேண்டும் அதாவது கற்பவர்கள் தொடர வேண்டும் மற்றும் படிப்பை ஒழுங்காக முடிக்க வேண்டும் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் இருப்பதால் செயலாக்கப் பின்னூட்டம் இருக்கும் எனவே அது இல்லையென்றால் செயலாக்க பின்னூட்டம் இல்லை தங்களுடைய வேலைக்கு அவர்களே பொறுப்பாக வேண்டும் ஏனென்றால் மூக்ஸ் சுய இயக்க கற்றலை வழங்குகிறது இப்பொழுது இது ஒரு வகையான தீமை ஏனென்றால் சில சமயம் இதற்கு என்ன தேவையாகிறது தேவையாக இருக்கும்போது அப்போதுதான் மாணவர்கள் கற்க முடிகிறது அதாவது அவர்கள் தொடர முடியாத மாணவர்களுக்கு எளிதாக்குகிறார்கள் மற்றும் பின்னர் மூன்றாவது அம்சத்தில் நாம் பார்க்கும்போது ஏனென்றால் இது திறந்த மூலம் இதில் நிர்பந்தம் குறைவாக உள்ளது பின்னர் எது தான் தேவை இந்த தேவையானது சுய இயக்குதல் கற்றல் சுய ஊக்கம் சுய ஊக்கம் தான் சிறந்த ஊக்கம் ஆனால் இந்த குறிப்பிட்ட சூழல் காரணமாக மற்றும் நாம் கற்றல் சூழல் காட்சி பற்றி பேசும்போது மற்றும் அந்த கற்றல் சூழல் காட்சி தள்ளுதல் மூலம் செய்ய முடியும் பயிற்சியாளரிடம் தள்ளுதல் அதை நீங்கள் செய்ய வேண்டும் ஒரு தாய் குழந்தையிடம் சொல்வது போல் உன்னால் முடியும் நீ செய்யவேண்டும் எனவே இது போலவே பயிற்சி அளிப்பவர்கள் சொல்லவேண்டும் ஆமாம் உன்னால் முடியும் நீ செய்யவேண்டும் ஆனால் இந்த வகையில் தொழில்நுட்ப நிரல்கள் பயன்படுத்தும்போது அது கடினமாகிறது சில சமயம் முக்கியமான தருணத்தில் கற்பவர்கள் தொடரமுடியாமல் நிறுத்திவிடலாம் இதை தவிர்ப்பதற்கு ஊக்கம் தேவைப்படுகிறது இப்போது மிகக் குறைவான மனிதர்களுக்கே இந்த வகையான அணுகல் உள்ளது என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன் தொழில்நுட்ப பிரச்சனைகள் இங்கிருக்கும் மற்றும் அங்கு தொழில்நுட்ப பிரச்சனைகள் இருக்கும் போது பின்னர் கண்டிப்பாக இந்தவகையான திறந்த மூல நிரல்களில் தொடர்வது கடினமாக இருக்கும் மக்களுக்கு அணுகல் இல்லாமல் இருக்கலாம் அவர்களுக்கு தொடர்ச்சி இல்லாமல் இருக்கலாம் மற்றும் தொடர்ச்சி இல்லாதபோது அவர்கள் கடினமாக உணர்கிறார்கள் மற்றும் ஊக்கம் குறைவாக இருக்கும் எனவே அவர்கள் அணுக வேண்டும் என்று நினைக்கும்போது அணுகல் இருக்க வேண்டும் ஆனால் இது பல உள்கட்டமைப்பு வசதிகளை சார்ந்து இருக்கும் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் பலமாக இல்லை என்றால் அது நகரமாக இருந்தாலும் சரி கிராமமாக இருந்தாலும் சரி அது கிராமங்கள் நகரமாக கூட இருக்கலாம் எனவே இந்த உள்கட்டமைப்பு வசதி அதாவது இணையதளம் அக இணையம் அணுகல் இவை பலமாக இல்லை என்றால் பின்னர் கண்டிப்பாக தொழில்நுட்ப பிரச்சினைகளால் இந்த வகையான நிரல்களை கற்பவர்கள் விரும்ப மாட்டார்கள் பலதடவை உண்மையில் நாம் பேசும் போது அதாவது உலகளாவிய அணுகல் அங்கு இருக்கும் ஆனால் எது முக்கியம் அதாவது வகுப்பறையில் இருப்பதைவிட வகுப்பறையில் பயிற்சியாளர்கள் உண்மை உலகத்துடன் இணைத்துப் பார்க்க முடியும் மற்றும் அவர் கடினமான பிரச்சனைகளை பார்க்கும்போது உடனடியாக எவ்வாறு தொடர்பு கொள்ள வேண்டும் உண்மை உலகத்துடன் அல்லது பிரச்சனையுடன் என்று கேட்கிறார் ஆனால் இந்த விஷயத்தில் ஏனென்றால் இது நிகழ்நிலை எனவே இங்கு வரையறுக்கப்பட்ட உண்மையான உலக ஈடுபாடு இருக்கும் மற்றும் உண்மையான ஈடுபாடு வரையறுக்கப்படும் போது கற்பவர்கள் ஊக்கம் கற்பவர்களின் எதிர்பார்ப்புகள் இரண்டும் பொருந்துவது கடினம் எனவே இவை குறிப்பிட்ட செயல்முறைகள் இந்த குறிப்பிட்ட மூக்ஸ் நிரல்களில் இவை இங்கு உள்ளன இப்போது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள் அதாவது பல்கலைகள் தங்களது கல்வியை வலையில் மறு வடிவமைப்பு செய்கின்றன இப்பொழுது ஸ்டிரான்ஸ்போர்ட் இல் இருந்து டாஃநே கோலர் மற்றும் ஆன்றுயு என் ஜி இருவரும் 12 பல்கலைகளில் இருந்து கோர்ஸ் இரா துணிகரமாக நிகழ்நிலை கல்வியை நிலை நிறுத்தி இருக்கிறார்கள் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் இவையெல்லாம் பல்வேறு முயற்சிகள் செய்யப்படுகின்றன உயர்நிலை முயற்சி மற்றும் இவை பயிற்சி அளிப்பவர்களாளும் செய்யமுடியும் எனவே அவர்கள் பக்கம் இந்த வகையான நிகழ்நிலை பயிற்சி நிரல்களை ஆரம்பிக்கிறார்கள் இவற்றில் பலர் செய்கிறார்கள் ஆனால் இன்னும் நான் உணர்வது என்னவென்றால் இன்னும் அதிகமான பயிற்சி அளிப்பவர்கள் தொடர்புகொள்ள தேவைப்படுகிறார்கள் மற்றும் அதனால் இந்த கற்றல் மற்றும் பகிர்தல் மற்றும் உருவாக்கம் மற்றும் சேமிப்பு மற்றும் பின்னர் உபயோகம் மற்றும் பகிர்ந்தளித்தல் மற்றும் மதிப்பீடு இவையெல்லாம் மிக மிக முக்கியம் ஏனென்றால் நாம் வெண்டி ரூத் மாதிரி அறிவு மேலாண்மையைப் பற்றி பேசும்போது இவற்றை எடுப்பது சுலபம் பயன்படுத்துவது சுலபம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்பால் கற்பது சுலபம் ஆனால் பங்களிப்பது சுலபம் ஆனால் கட்டுவது மற்றும் நிலைநிறுத்துவது மற்றும் மதிப்பீடு செய்வது மற்றும் நீக்குவது அடுத்த இரண்டு மூன்று படிகளில் சரியா இது வகுப்பறை இல்லை மற்றும் பயிற்சி அளிப்பவர் உடல் அளவில் அங்கு இல்லை பின்னர் அது சவால் ஆகிறது ஆனால் இங்கு இந்த வகையான முயற்சிகள் நமக்கு நன்மை அளிக்கின்றன அதாவது எவ்வாறு அந்த 12 பல்கலைகள் இருந்து கோர்ஸ் இரா சேர்க்கப்பட்டன மற்றும் இந்த வகையான பல்கலைகள் மறு வடிவமைப்பு செய்யப்படுகின்றன அவை வலையில் உள்ளன ஒரு உலகளாவிய கற்றல் கிராமம் உருவாக்கப்பட்டுள்ளது எனவே இந்த புவி கற்றல் கிராமம் ஆகின்றது ஏனெனில் தொழில்நுட்பத்தின் பங்கு மற்றும் புரிதல் உள்ளது இப்போது என்ன நடக்கின்றது அதாவது மக்கள் எத்தனை மனிதர்கள் அடுத்தவர்களுக்கு கற்றுத்தருகிறார்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மற்றும் எத்தனை தடவை இது கட்டணம் இல்லாதது இது சிறந்த மூலம் மற்றும் எனவே இது மிக மிக மிக சிறிய முயற்சி ஒருவர் கற்றுக் கொள்ளலாம் மற்றும் ஒருவர் பலதரப்பட்ட அறிவு பரப்புகளில் இருந்து கற்கலாம் ஒருவர் பல நிலைகளான அறிவுகளிலிருந்து கற்கலாம் ஒருவர் தன்னை உலகளாவிய உயர்நிலை பயிற்சி அளிப்பவர்களுடன் இணைத்துக்கொள்ளலாம் மற்றும் அந்த பல்கலைகள் உடன் அணுகல் கிடைக்கலாம் அதற்காகவே வாழ்ந்திருப்பார்கள் மற்றும் அதனால் இந்த வகையான ஊக்க சூழல் மற்றும் சமூகம் கற்பவர்களின் சமூகம் உருவாக்கப்படலாம் எனவே ஒரு முக்கியமான சோதனை உயர்கல்வியில் சொல்லப்பட்டு இருக்கிறது அதாவது நிகழ்நிலை கல்வி நடைமேடை கோர்ஸ் இரா உயரடுக்கு கல்வியை 21ஆவது நூற்றாண்டுக்கு இழுக்க விரும்புகிறது மற்றும் அவற்றை கல்வியாளர்களிடம் இருந்து வாங்குகிறது ஆனால் கோர்ஸ் இராசெவ்வாய்க்கிழமை ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளதுஅவர்கள் நிகழ்நிலை கல்வியில் ஒரு ஊடுருவல் விஷயமாக நிரூபிக்க விரும்புகிறார்கள் துறை பாரம்பரியமாக லாபத்திற்காக இயங்கும் கல்லூரிகள் ஆதிக்கம் செலுத்தியுள்ளன அதுவும் தங்களது தீங்கு விளைவிக்கும் வேலைவாய்ப்பு செயல்முறைகளுக்கு பெயர் போனவை மற்றும் முடிவுகள் மோசமானவை எனவே இந்த வகையான சவால்கள் இங்கு உள்ளன பின்னர் எட் டெக் தேவ் இது மூக்ஸ் என்ன பிரச்சனை என்பது பற்றி பேசுகிறது குழப்புவது என்னவென்றால் எந்த ஒரு முக்கிய வழங்கினரும் பயிற்சி பெற்ற அறிவுறுத்தல் வடிவத்தை பணி அமர்த்தவில்லை கற்றல் அறிவியல் கல்வி தொழில்நுட்பம் படிப்பு வடிவமைப்பு அல்லது பிற சிறப்பு கல்வி படிப்பு வடிவமைப்பதற்கு உதவுவதற்கு இப்போது நாம் எங்கு எவ்வாறு பயிற்சி நிரல்களை வடிவமைப்பது என்று பேசுகிறோம் மற்றும் எனவே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பயிற்சி நிரல்களின் வகைகள் இவை இந்தவகையான பிரச்சினைகளை அதாவது எவ்வாறு படிப்புகளை வடிவமைப்பது இவற்றை எதிர்கொள்வது மற்றும் அவர்களிடம் நிறைய நிரல் வடிவமைப்பவர்கள் இருக்கிறார்கள் நான் இறுதியில் எவ்வாறு திட்டமிடுவது என்பதற்கு வருகிறேன் மற்றும் மூக் எவ்வாறு நடத்துவது 9 எளிய படிகளில் அதாவது தலைப்பு மற்றும் பார்வையாளர்கள் அங்கு இருப்பார்கள் கற்பிப்பதற்கு ஒருவரை கண்டுபிடியுங்கள் மற்றும் உள்ளடக்கத்தை தீர்மானியுங்கள் மற்றும் ஒரு திட்டம் ஊடகத்திற்கு இடைவெளி என்ன முக்கியம் நான் உணர்வது என்னவென்றால் அதாவது இந்த வகையான நிரல்கள் இந்தவகையான பிரச்சினைகளை கடந்து வருகின்றன ஆனால் என்னுடைய முந்தைய காட்சி வில்லையில்நான் குறிப்பிட்டிருந்தேன் அதாவது இந்த படிப்புகளில் வடிவாக்கம் பற்றி இது மிக மிக முக்கியமான விஷயம் அதாவது நாம் பேசும் போது எவ்வாறு பயிற்சி நிரல்களை நீங்கள் வடிவமைக்க வேண்டும் எனவே இந்த பயிற்சி நிரல்களை மட்டுமல்ல ஆனால் படிப்பு வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது மிக மிக முக்கியமாகிறது எனவே இங்கு நாம் பயிற்சி அளிப்பவர்களைப்பற்றி பேசும் போது அதாவது உள்ளடக்கத்தை எவ்வாறு தீர்மானிப்பது ஏனென்றால் உள்ளடக்கம் மிக மிக முக்கியமாகிறது மற்றும் நாம் உள்ளடக்கத்தை தீர்மானித்தால் அது நிரலை வடிவமைப்பது ஆகிறது மற்றும் அதனால் நாம் பேசும்போது அதாவது உள்ளடக்கம் எதுவாக இருக்க வேண்டும் மற்றும் அதன்படி நாம் பயிற்சி நிரல்களை வடிவமைக்கலாம் பின்னர் கற்பவர்கள் செயல்களை உருவாக்கலாம் இது மிக மிக முக்கியம் அதாவது நேரடி நேரடி கற்றல் சரியா இது மிக மிக முக்கியமாகிறது நாம் நேரடி கட்டளை பற்றி பேசும்போது அல்லது நாம் ஓஜேடி பற்றி பேசும்போது நான் பயிற்சி நிரல்களின் வகைகளை பற்றி பேசும் சமயத்தில் விவாதித்து உள்ளேன் மற்றும் அதிகமாக மேலும் அதிகமாக அதற்கான இடைவெளிகளை உருவாக்குவது இப்போது எளிய உதாரணம் பிபிஓ பற்றி கொடுக்க விரும்புகிறேன் நாம் பிபிஓ பற்றி பேசும்போது பி பி ஓ வேலைவாய்ப்புக்கு முந்தைய விருப்பறிவிப்பு இந்த விஷயத்தில் மாணவர்களின் வேலைவாய்ப்பு இதை எதிர்பார்ப்பது அதாவது மேலும் மேலும் தொழிற்சாலைகள் கல்வி கூடங்கள் ஊடகம் மற்றும் தொழிற்சாலைகள் மேலும் மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு முந்தைய விருப்பு அறிவிப்பு பிபிஓ தருகின்றன இந்த நோக்கத்திற்காக பயிற்சி நிரலின் படிப்பு உள்ளடக்கம் பயிற்சி நேரடி அனுபவம் மற்றும் பகிர்தல் இது ஊடாட இடைவெளிக்கு அதாவது நிறுவனம் மற்றும் அதனால் இந்த விஷயத்தில் இது மிகமிக நேரலை மற்றும் ஒத்தி அசையாதது அங்கு உள்ளது பின்னர் உங்களுடைய தொடர் இருப்பை திட்டமிடுங்கள் இது மிகமிக முக்கியம் அதாவது நீங்கள் இந்த வகையான பயிற்சி நிரல்களில் பயிற்சி அளிப்பவர்கள் பற்றி பேசும்போது பின்னர் அவருடைய இருப்பு அவருடைய அணுகல் இது மிக மிக முக்கியமானது மற்றும் நீங்கள் அணுகல்களை உருவாக்க வேண்டும் மற்றும் கற்பவர்கள் செயல்பாடு உருவாக்கம் நீங்கள் எவ்வாறு தொடர்ந்து இருக்கிறீர்கள் நீங்கள் தொடர்ந்து இருந்தால் உங்கள் இருப்பு கற்பவர்களுக்கு கிடைத்தால் அவர்களால் பின்னர் பயிற்சி அளிப்பவர்களை எளிதாக அணுக முடியும் பின்னர் கண்டிப்பாக பயிற்சியாளர்களுக்கு உதவியாக இருக்கும் இவ்வாறுதான் பயிற்சியை மேலும் பயனுள்ளதாக மற்றும் பயிற்சியாளர்களின் பிரச்சனைகளை தீர்வு அளிப்பதாக இருக்கும் பயிற்சியாளர்கள் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை எதிர் நோக்கினால் பின்னர் ஊடாடம் மூலம் அவற்றை கடந்து வருகிறார்கள் ஊடாடத்தின் இந்த இடைவெளி நிலையாக இருக்கலாம் மற்றும் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மற்றும் பின்னர் தூரம் மற்றும் இந்த வகையான நிரல்களில் பயிற்சி மற்றும் பயிற்சி அளிப்பவர் இடையே முரண்பாடு மற்றும் இது குறைவாகும் மற்றும் தொழில்நுட்பம் தூரத்தை குறைக்கும் மற்றும் கற்பவர்கள் பல செயல்களை உருவாக்க முடியும் நாம் அடுத்த அமர்வில் இந்த குறிப்பிட்ட செயல்களை செயலாக்குவோம் மற்றும் ரோல் பிளேயிங் மற்றும் நடத்தை மாதிரி இது யோசனையை தரும் அதாவது இந்த வகையான பயிற்சி நிரல்கள் எவ்வாறு நடத்தப்படலாம் எனவே இந்த வகை தீமைகள் இருந்தாலும் இங்கு முக்கியம் எதுவென்றால் ஊக்குவித்தல் மற்றும் அறிவு பகிர்தல் நீங்கள் அதிகம் ஊக்குவித்து சிறப்பாக அறிவை பகிரும்போது பிரபலமாகும் அணுகல் இந்த வகையான நிரல்களுக்கு சிறப்பாகும் மற்றும் இறுதியில் பன்முறை செய்யும் போது மேம்படுத்தப்படும் அதனால் இயற்கையாகவே எதுவும் அந்த அளவுக்கு இருக்காது ஒவ்வொரு தடவையும் சரியாக மிகச் சரியாக அமையும் எனவே இது தொடர் கற்றல் செயல்முறை நாம் மேம்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் மேம்படுத்துவது மற்றும் மேம்படுத்துவது மற்றும் நாம் காட்டும் எந்த ஒரு செயல்முறையாக இருந்தாலும் அந்த செயல் முறைகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் ஏனென்றால் நாம் இதனுடைய பலம் மற்றும் பலவீனங்களை கண்டுபிடிக்க வேண்டும் மற்றும் இந்த பலத்தினால் நாம் வாய்ப்புகளை பெறவேண்டும் மற்றும் பலவீனங்கள் மூலம் அச்சுறுத்தல்கள் நமக்கு கிடைக்கின்றன இவற்றை கடந்து வரவேண்டும் இந்த வகையான அச்சுறுத்தல்கள் மிக முக்கியம் அதாவது நாம் நம்முடைய குறிக்கோள்களில் தொடர்வது மேலும் தொடர்வது நோக்கங்கள் பயிற்சி நிரல்கள் உள்ளடக்கம் மற்றும் பார்வையாளர்களை புரிந்து கொள்வது மற்றும் அவர்களுக்கு உதவியாக இருப்பது எனவே இது ஒரு வழக்கமான நிரல் என்று அவர்கள் உணர்கிறார்கள் அவர்கள் ஆமாம் என்று உணர்வார்கள் நான் கேட்கிறேன் கற்பவர்கள் எந்தநேரத்திலும் ஊக்கத்தை விடக்கூடாது எந்தவிதமான உள்ளடக்கம் இருந்தாலும் எந்தவிதமான சிரமம் இருந்தாலும் எவ்வாறு அந்த குறிப்பிட்ட சிரமத்தை அணுகுவது இந்த வழியில் தொடர் செயல்முறை மற்றும் மேம்படுத்துதல் மற்றும் கற்றல் மற்றும் மீண்டும் மேம்படுத்துதல் மற்றும் கற்றல் மற்றும் அணுகல்களை நீட்டுவது அவற்றை கற்பவர்களுக்கு கிடைக்குமாறு செய்வது மற்றும் எந்தவிதமான தொடர் இருப்பு கற்பவர்களுக்கு கிடைக்க செய்கிறோமோ கற்பவர்கள் தொடர்ந்து கற்றல் செயலில் இருப்பதை உணர்வார்கள் இதுதான் மூக் திட்டமிடுவது பற்றி மற்றும் இந்தவகையான திறந்த மூல நிரல்களை மிக பிரபலமாக்குவது எனவே இங்கு நான் தொழில்நுட்பத்தின் பங்கு பற்றிய இரண்டாம் பாகத்தை முடிக்கிறேன் மற்றும் தொழில்நுட்பத்தை பயிற்சி நிரல்களில் எவ்வாறு பயன்படுத்துவது மற்றும் இந்த வகையான படிப்புகள் மேலும் உங்களைப் போன்ற பயிற்சியாளர்கள் மேலும் மேலும் இந்த வகையான பயிற்சியை பிரபலமாக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்